ஒரு செல்லின் அமைப்பு மற்றும் அதன் பயன்பாட்டிற்கும் உயிரியல் மூலக்கூறுகளுக்கும் நடுவே உள்ள தொடர்பைப் பற்றிய அடுத்த விரிவுரைக்கு உங்களை வரவேற்கிறேன் சிறு கதைகளை கொண்டு இதைப்பற்றி நாம் பல விஷயங்களை அறிந்து கொள்வோம் முதலாவதாக நோய்த்தொற்று பற்றி அறிந்தோம் இரண்டாவதாக பயோரியாக்டரில் இருக்கும் ஷியர் போர்ஸ் பற்றி பார்த்தோம் இதன்மூலம் லிப்பிடுகள் பற்றி பார்த்தோம் மூன்றாவதாக தயிர் ஏன் உருவாகிறது என்பதை பார்த்தோம் இதன் மூலமாக ஆசிட் உருவாக்கம் மற்றும் புரத ஒருங்கிணைப்பு பற்றியும் பார்த்தோம் இதைத்தொடர்ந்து கார்போஹைட்ரேட் பற்றியும் பார்த்தோம் லிப்பிடுகள் கார்போஹைட்ரேட்களை தொடர்ந்து மூன்றாவது வகையான உயிரியல் மூலக்கூறு தான் புரதம் இதைப் பற்றி இனி பார்க்கலாம் உயிரியல் மூலக்கூறுகளின் மூன்றாவது வகை தான் புரதம் மொத்தம் நான்கு வகை இருக்கிறது புரதம் என்பது அமினோ ஆசிட் இன் பாலிமர்கள் இந்த அமினோ ஆசிட்கள் மிகவும் எளிமையானது இதன் நடுவே ஒரு கார்பன் அணு இருக்கிறது இதை தான் ஆல்பா கார்பன் அணு என்று கூறுவர் இதனுடன் ஒரு அமினோ தொகுப்பு மற்றும் காற்பாக்ஸிலிக் ஆசிட் தொகுப்பு இருக்கிறது இந்த படத்தில் நீல நிறத்தில் இருக்கும் NH2 தான் அமினோ தொகுப்பு சிகப்பு நிறத்தில் இருக்கும் COOH தான் காற்பாக்ஸிலிக் ஆசிட் தொகுப்பு இவைகள் ஆல்பா கார்பன் அணுவின் இரண்டு எதிர் பக்கங்களில் இணைந்து இருக்கிறது இதனுடன் சேர்ந்து மூன்றாவதாக ஒரு ஹைட்ரஜன் அணு இருக்கிறது நான்காவதாக R தொகுப்பு இருக்கிறது உங்களுக்கு தெரிந்திருக்கும் கார்பனின் வேலென்சி நான்கு இங்கே ஒரு அமினோ தொகுப்பு மற்றும் ஒரு கற்போக்ஸிலிக் ஆசிட் தொகுப்பு இருக்கிறது இது தான் அமினோ ஆசிட் மேலும் இங்கு ஒரு H தொகுப்பு மற்றும் பல வகையான R தொகுப்பும் இருக்கின்றன வெவ்வேறு வகையான R தொகுப்பின் மூலம் பல வகையான அமினோ ஆசிட்டுகள் உருவாகிறது இந்த அமினோ ஆசிடின் பாலிமர் தான் புரதம் பாலிபெப்டைட் என்பது ஒரு வகையான சிறிய புரதம் இதன் உருவாக்கத்தை கொண்டு ஒரு புரதம் எப்படி உருவாகிறது என்பதை இங்கே விளக்கமாக கூறியிருக்கிறார்கள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ஒரு அமினோ ஆசிட் உள்ளது இங்கே இருக்கும் CH2SH தான் R தொகுப்பு இங்கே இருக்கும் அமினோ ஆசிட் மற்றொரு அமினோ ஆசிட் உடன் பெப்டைடு பாண்ட் மூலம் இணைந்து இருக்கிறது இங்கே கொடுக்கப்பட்டுள்ள இரண்டு அமினோ ஆசிடுக்கு நடுவே நடக்கும் தொடர்பை பார்க்கலாம் இங்கே கார்பன் உடன் ஒரு COOH தொகுப்பு இருக்கிறது இந்த NH2 தொகுப்பு தான் பெப்டைடு பாண்ட் மூலம் மற்றொரு அமினோ ஆசிட் உடன் இணைந்து இருக்கிறது இங்கே ஒரு H தொகுப்பு மற்றும் R தொகுப்பு இருக்கிறது பென்சீனுக்கு குறுக்கே இருக்கும் CH2OH தான் R தொகுப்பு இங்கு COOH தொகுப்பில் இருக்கும் OH உம் NH2 தொகுப்பில் இருக்கும் H உம் ஒருங்கிணைந்து நீர் வெளியேறுகிறது இதன் மூலமாக CN உருவாகிறது இந்த C N க்கு நடுவே ஏற்படும் இணைப்பு தான் பெப்டைடு பாண்ட் இப்படி உருவாகிய புரத மூலக்கூறின் முதுகெலும்பாக கார்பன் கர்பாக்ஸிலிக் ஆசிட் வகிக்கிறது இதனுடன் சேர்ந்து இருக்கும் R தொகுப்பு பக்க இணைப்புகளாக விளங்குகிறது இங்கே இருக்கும் அமினோ ஆசிட் உடன் மேலும் பல அமினோ ஆசிட்டுகள் இணைந்து பெரிய பாலிபெப்டுடைட் சங்கிலியாக உருவாகி இறுதியாக புரதம் உருவாகிறது இந்த அமினோ ஆசிட் முனை N டெர்மினஸ் என்று கூறப்படுகிறது அதேபோல் மற்றொரு பக்கத்தில் இருக்கும் கார்பாக்சிலிக் ஆசிட் முனை C டெர்மினஸ் என்று கூறப்படுகிறது சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் புரதத்தில் ஒரு C டெர்மினஸ் ஒரு N டெர்மினஸ் மற்றும் கார்பன் அணு கர்பாக்ஸிலிக் ஆசிட் கொண்ட ஒரு முதுகெலும்பு இருக்கிறது இந்த செயல்முறையை கொண்டே பல அமினோ அமிலங்களில் இருந்து புரதம் உருவாகிறது இயற்கையில் சுமார் 20 வகையான R தொகுப்பு இருக்கிறது ஆதலால் இதனை கொண்டு 20 வகையான அமினோ ஆசிட்டுகள் உருவாக்கலாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் பல வகையான அமினோ ஆசிட் களை செயற்கையாக உருவாக்கலாம் ஆகையால் புரதத்தில் 20 வகையான அமினோ அமிலங்கள் இருக்கின்றன இந்த அமினோ அமிலங்களின் பாலிமர் தான் புரதம் இதில் இருக்கும் R தொகுப்பின் பண்பை கொண்டு இந்த அமினோ ஆசிட்டுகளை பல தலைப்பின் கீழ் வகைபடுத்தி இருக்கிறார்கள் அமினோ ஆசிட் இல் இருக்கும் R தொகுப்பு துருவமற்றதாக இருந்தால் அவை நான்போலார் தொகுப்பு எடுத்துக்காட்டாக இந்த படத்தில் இருக்கும் H தொகுப்பு CH3 தொகுப்பு போன்றவை இயற்கையாக இருக்கும் 20 அமினோ அமிலங்களில் 9 அமினோ அமிலங்கள் இந்த நான்போலார் தொகுப்பைச் சேர்ந்தது அடுத்ததாக போலார் R தொகுப்பு இந்த படத்தில் இருக்கும் CH2OH அதாவது செரைன் CH CH3OH அதாவது திரியோனைன் போன்ற R தொகுப்பு கொண்ட அனைத்து அமினோ ஆசிட்களும் போலார் தொகுப்பை சேர்ந்தது மேலும் இவைகளை ஆசிட் மற்றும் பேஸ் என வகைபடுத்தி இருக்கிறார்கள் R தொகுப்பில் அஸ்பாரிக் ஆசிட் அல்லது குளுடமிக் ஆசிட் இருந்தால் அவைகள் அசிடிக் தொகுப்பை சேர்ந்தவை லைசின் அர்ஜினைன் அல்லது ஹிஸ்டிடைன் இருந்தால் அவைகள் பேசிக் தொகுப்பு இந்த ஆசிட் மற்றும் பேஸ் தொகுப்பு எலக்ட்ரிக்கலி சார்ஜ்ட் வகுப்பை சார்ந்தது இந்தப் பெயர்களை கண்டு அஞ்ச வேண்டாம் இதைப் பற்றி தெரிந்து கொண்டாலே போதுமானது இந்த அமினோ ஆசிட்களின் பண்பை கொண்டு தான் ஒரு புரதத்தின் பண்பு நிர்ணயிக்கப்படுகிறது ஆகையால் இந்த அமினோ அமிலங்களில் நான்போலார் தொகுப்பு போலார் தொகுப்பு மற்றும் எலக்ட்ரிக்கலி சார்ஜ்ட் வகுப்பை சார்ந்த ஆசிட் மற்றும் பேஸ் தொகுப்பைப் பற்றி பார்த்தோம் இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படம் லைசோசைம் இன் ஸ்பேஸ் பில்ட் மாடல் இது அமினோ ஆசிட் இன் பாலிமருக்கு ஒரு எடுத்துக்காட்டு இது ஒரு நீர் சூழலில் இருக்கும் இந்த லைசோசைம் அதாவது இந்த புரதம் நமது எச்சில் மற்றும் கண்ணீரில் இருக்கக் கூடியது மேலும் இது பாக்டீரியாவின் செல் சுவரை உடைக்க கூடியது இந்த அமினோ ஆசிட்டுகளை கொண்டே புரதத்தின் பண்புகள் நிர்ணயிக்கப்படுகிறது இதற்கு ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம் ஹீமோகுளோபினில் பல வகையான அமினோ ஆசிட்டுகள் நீண்ட வரிசையில் இருக்கிறது இவைகள் அனைத்தும் பெப்டைடு பாண்ட் மூலம் இணைந்திருக்கிறது வேலைன் ஹிஸ்டிடின் லியூசைன் திரியோனைன் புரோலின் குளுட்டமின் குளுட்டமிக் ஆசிட் போன்றவை இதில் இருக்கும் சில வகையான அமினோ அமிலங்கள் இதன் மூலம் உருவாகும் பல பிரிவுகளில் நான்கு பிரிவுகள் ஒன்று சேர்ந்தால் ஹீமோகுளோபின் மூலக்கூறு உருவாகும் இந்த சேர்க்கை சரியாக இருந்தால் மட்டுமே இவைகள் இரத்த சிகப்பு அணுக்கள் ஆக உருவாகி ஹீமோகுளோபினை கொண்டு செல்வதற்கு உதவும் இந்த அமினோ ஆசிட் இன் வரிசையில் ஏதேனும் ஒரு சிறிய மாற்றம் இருந்தாலும் சரி இதன் மூலம் நமக்கு நோய் ஏற்படும் இந்த படத்தில் கொடுக்க பட்டது போல உதாரணத்திற்கு ஆறாவது இடத்தில் இருக்கும் இந்த குளுட்டமிக் ஆசிடிர்க்கு பதிலாக வேறு ஒரு பொருள் இருக்கும் பட்சத்தில் நமக்கு நோய் ஏற்படும் இந்த நோய்தான் சிக்கில் செல் அனிமியா இந்த மாற்றம் ஏன் நடக்கிறது புரதத்தில் இருக்கும் பல அமினோ ஆசிட் களுக்கு நடுவில் ஏற்படும் தொடர்பின் காரணமாகவே இந்த மாற்றம் நிகழ்கிறது அமினோ ஆசிட்டுகளில் பல வகையான பக்க தொகுப்புகள் இருக்கும் என்று முன்னதாக பார்த்தோம் இவைகள் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொள்ளும் பொழுது பல வகையான நீண்ட சங்கிலிகள் உருவாகும் ஒரு பக்க தொகுப்பு மற்றொரு பக்க தொகுப்புடன் தொடர்பு கொள்ளும்பொழுது அல்லது ஈர்க்கும் பொழுது இந்தப் புரதம் சற்று வளையும் இந்தப் பக்க தொகுப்பின் வேதியல் தொடர்பினால் புரதத்தில் இந்த வளைவு இயற்கையாகவே ஏற்படும் இப்படி பக்க தொகுப்புகள் சரியாக ஒன்று சேர்வதன் மூலம் உபயோகமான அல்லது இயங்கக்கூடிய புரதம் கிடைக்கிறது இதையே தான் இங்கு இந்த படத்தில் கூறியிருக்கிறார்கள் இந்த சேர்க்கை சரியாக இருந்தால் மட்டுமே பயனளிக்கக்கூடிய ரத்த சிவப்பு அணுக்கள் உருவாகும் ஒரு சிறிய மாற்றம் நிகழ்ந்தாலும் சரி அதாவது இங்கே இருக்கும் குளுடமிக் ஆசிடுக்கு பதிலாக வேறு ஒரு அமினோ ஆசிட் இருந்தால் இதன் அமைப்பு மாறி விடும் இதன் மூலம் சிகப்பு இரத்த அணுக்கள் அரிவாள் வடிவில் மாறிவிடும் இதனால் ஆக்சிஜனை ஹீமோகுளோபின் மூலம் கொண்டு செல்ல முடியாது இதனாலேயே சிக்கிள் செல் அனீமியா நோய் ஏற்படுகிறது ஆகையால் ஒரு புரதத்தின் அமைப்பு மிகவும் முக்கியமானது ஏனென்றால் இதைக் கொண்டே ஒரு புரதத்தின் செயல்பாடு நிர்ணயிக்கப்படுகிறது இதனுடன் இந்த விரிவுரையை முடித்துக் கொள்வோம் இன்று புரதத்தை பற்றி பார்த்தோம் இவைகள் அமினோ ஆசிட் இன் பாலிமர்கள் என்று பார்த்தோம் இதன்பிறகு அமினோ ஆசிட்களில் என்ன இருக்கிறது என்று பார்த்தோம் அதாவது இதன் நடுவே ஒரு கார்பன் அணு இருக்கிறது இதன் ஒரு பக்கம் ஒரு அமினோ தொகுப்பும் மற்றொரு பக்கம் ஒரு காற்பாக்ஸிலிக் ஆசிட் தொகுப்பும் இருக்கின்றன என்று பார்த்தோம் மேலும் ஒரு H தொகுப்பும் ஒவ்வொரு அமினோ ஆசிடிர்கும் ஒரு R தொகுப்பு இருக்கிறது என்று பார்த்தோம் இது அனைத்தையும் ஒன்று சேர்ப்பதன் மூலம் புரதம் கிடைக்கிறது R தொகுப்புகள் தங்களுக்கு நடுவேயும் தன்னை சுற்றி உள்ள நீருடனும் தொடர்பு கொள்வதன் மூலம் இது நடக்கிறது இதன் மூலம் புரதம் மடிந்து அதற்கு அதன் செயல்பாடு கிடைக்கிறது இதற்கு எடுத்துக்காட்டாக ஹீமோகுளோபினை பற்றி பார்த்தோம் இது சரியாக செயல்படும் பொழுது அதாவது சிகப்பு இரத்த அணுக்களுக்கு ஆக்சிஜனை உடம்பின் பிற பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் திறன் கிடைக்கிறது இந்த அமைப்பில் ஏதேனும் ஒரு மாற்றம் அதாவது இதன் ஆறாவது இடத்தில் இருக்கும் அமினோ ஆசிட் மாறினால் நமக்கு சிக்கில் செல் அனிமியா ஏற்படும் அருவாள் வடிவிலான இரத்த சிகப்பு செல் உருவாகுவதே இதற்கு காரணம் இதன் மடிப்பு மற்றும் அமைப்பு ஹீமோகுளோபினை போல் இருக்காது இதனாலேயே ஹீமோகுளோபினின் செயல்பாடும் இதற்கு இருக்காது இதனால் அருவாள் வடிவிலான இரத்த சிகப்பு செல் உருவாகும் நோய் ஏற்படும் இதைப்பற்றி மேலும் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்